டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமின் 37 வது மாட்யூலுக்கு வரவேற்கிறோம் நாங்கள் டேட்டாபேஸ் ரெக்கவரி பற்றி விவாதித்து வருகிறோம் இது டேட்டாபேஸ் ரெக்கவரியின் இரண்டாவது மற்றும் முடிவான பகுதியாகும் நாங்கள் ஃபெயிலியர் கிளாஸ்சிபிகேஷன் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் மற்றும் லாக் பேஸ்ட் ரெக்கவரி மெக்கானிசம் பற்றி முன்னர் விவாதித்தோம் இதில் நாங்கள் கண்கரண்ட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ்ஸில் கவனம் செலுத்துவோம் அவற்றுக்கான ரெக்கவரி அல்காரிதம் பற்றி புரிந்துகொள்வோம் ரெக்கவர் லாக்கிங் ஆபரேஷன் ஏர்லி லாக் ரிலீஸ் மூலம் புரிந்துகொள்வோம் எனவே ரெக்கவரி அல்காரிதம் போல மற்றொரு வகையான லாக்கிங் மெக்கானிசம் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இதுவரை நாம் கண்டது என்னவென்றால் ரெக்கவரி மற்றும் லாக்கிங் பற்றிய அடிப்படைக் கருத்தை நாங்கள் கற்றுக் கொண்டோம் மேலும் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் கன்டினியூயஸ் எக்ஸ்ஸிகூஷனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இப்போது நாங்கள் விவாதித்தோம் கண்கரண்சி கண்ட்ரோல் சிக்கல்கள் பற்றி எனவே இப்போது ஒரே நேரத்தில் பல ட்ரான்ஸாக்ஷன்ஸ் இயங்குகின்றன என்றும் அவற்றை ரெக்கவரி செய்ய தேவையான கூறுகள் உள்ளன என்றும் கருதுவோம் எனவே நாம் கண்கரண்ட் ஆக இயங்கும் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் மூலம் எல்லா ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அதாவது ஒவ்வொரு ட்ரான்ஸாக்ஷனில் ஒரு பிரைவேட் வேலைப் பகுதி என்ற ஒன்று உண்டு என்று நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் அது ஒரு அனுமானம் ஆக இருக்கும்ஆனால் நாங்கள் ஒரு சிஸ்டம் பஃப்பர் பகுதி பற்றி பேசினோம் எனவே அந்த சிஸ்டம் பஃப்பர் பகுதி அனைத்து வெவ்வேறு ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களுக்கும் பொதுவானதாக இருக்கும் மேலும் அனைத்து ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களுக்கும் லாக் பகுதி பொதுவானதாக இருக்கும் எனவே இப்போது சிஸ்டம் பஃப்பர் டேட்டா ரைட்ஸ் அல்லது படிக்க அல்லது எழுதுவது வெவ்வேறு ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களுக்கு செய்யப்படுகின்றன மற்றும் லாகில் வெவ்வேறு ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களின் வெவ்வேறு லாக்குகள் இருக்கின்றன எனவே ஒரு ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ஒரு பொருளை மாற்றியமைத்திருந்தால் அந்த ட்ரான்ஸாக்ஷன் செய்யப்படாவிட்டால் அல்லது கைவிடப்படாவிட்டால் வேறு எந்த ட்ரான்ஸாக்ஷனும் அதே யை மாற்ற முடியாது என்று ஒரு அனுமானத்தை நாங்கள் செய்கிறோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் ட்ரான்ஸாக்ஷன் டேட்டாவை மாற்றியமைக்கும்போது இது அதனுடைய லாக்கை அந்த லாக்கிங் ப்ரோட்டோகால் இறுதி வரை வைத்திருக்கும் இது எங்கள் லாக் நெறிமுறையின் அடிப்படையில் மீண்டும் சிந்தித்தால் இது நாங்கள் பேசும் கடுமையான லாக் நெறிமுறை ஆகும் ரெக்கவரி முக்கியமானது ஏனெனில் இது எங்களிடம் இல்லையென்றால் ஒரே விகித டேட்டா க்கு பல புதுப்பிப்புகளில் பல ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களுக்கு செய்யப்படலாம் எனவே அது நம்மிடம் இருந்தால் அதை அன்டூ செய்ய வேண்டும் அது எதைச் அன்டூ செய்ய வேண்டும் என்று எங்களுக்குத் தெரியாது எனவே இதுதான் அடிப்படை பிரச்சினை எனவே இந்த வழக்கில் ஒரு பிரத்யேக லாக்என்ற ஒன்றை நாங்கள் கருதுவோம் போஸ்ட்ஸ் நாம் ஏற்கனவே பார்த்தபடி குறுக்கிடப்படும் எனவே எங்கள் ஸ்டோரேஜ் அக்சஸ் மெக்கானிசம் பொறுத்தவரை முந்தைய வரைபடம் இங்கே ஒரு டிஸ்க் இங்கே ஒரு பஃப்பர் உள்ளது என்று காட்டுகிறது பஃப்பர் பொதுவானது மற்றும் பிரைவேட் பணி பகுதி எனவே இப்போது T1 ஐத் தவிர T2 உடன் மற்றொரு ட்ரான்ஸாக்ஷன் உள்ளது அது சொந்த பஃப்பர் பகுதி ஆனால் x க்கு உள்ளது T1 இல் எழுதப்பட்டுள்ளது T1 இல் x1 ஆகவும் x T2 இல் x2 ஆகவும் படிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒவ்வொன்றும் கண்கரன்ட் ஆக அந்த பிரைவேட் பணியிடத்தில் மாற்றங்களைச் செய்கின்றன ஆனால் அவை அதையே பயன்படுத்துகின்றன வெளியீட்டை மீண்டும் டிஸ்கில் எழுதுவதற்கு அல்லது நேரடியாகப் டிஸ்கில் படிப்பதற்கான சிஸ்டம் பஃப்பர் பகுதி எனவே இது ஒரு மாதிரியாகும் எனவே ரெக்கவரி அல்காரிதம் என்ன முதலில் லாக்கிங் மற்றும் லாக்கிங் ஸ்டரக்சர்ஸ் அமைப்பு அப்படியே இருக்கும் தொடக்க ட்ரான்ஸாக்ஷன்ஸ் பதிவு அப்டேட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் லாக் ரெஜிஸ்டரேஷன் மற்றும் முந்தைய ட்ரான்ஸாக்ஷன்ஸ் பதிவு ஆகியவை அப்படியே இருக்கும் சாதாரண செயல்பாட்டின் போது நீங்கள் ஒரு ட்ரான்ஸாக்ஷன் ரோல்பேக் செய்ய வேண்டியிருக்கும் எனவே அந்த ட்ரான்ஸாக்ஷன்ஸ் T ஐ மீண்டும் ரோல்பேக் செய்ய வேண்டும் அதை நாம் செய்ய ஒரு ரீடு தேவைப்படுகிறது எனவே அன்டூ நடக்க வேண்டும் எனவே ஸ்கேன் செய்து பதிவை முடிவில் இருந்து பின்னோக்கி ஸ்கேன் செய்யவும் மற்றும் ஒவ்வொரு பதிவைப் புதுப்பிக்கவும் எழுதப்பட்ட அசல் மதிப்பை நாங்கள் மீட்டெடுப்போம் முந்தையதைப் போலவே லாக் ரெக்கார்ட் எழுதுவோம் தொடக்க பதிவைக் காணும்போது இந்த வழியில் பின்னோக்கிச் செல்வோம் பின்னர் அந்த இடத்தில் ஸ்கேனை நிறுத்தி அந்த இடத்தில் பதிவு செய்யப்படும் எனவே நாங்கள் செய்ததைப் போலவே இதுவும் இருக்கிறது எனவே இப்போது உண்மையான ரெக்கவரி அல்காரிதம் பற்றி பார்ப்போம் எனவே ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ரோல்பேக்கிற்கு எந்த வித்தியாசமும் இல்லை எனவே ரெக்கவரி அல்காரிதத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிவதற்கு எங்களுக்கு ஒரு ரெக்கவரி பேஸ் தேவைப்படுகிறது மற்றும் எல்லா ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அப்டேட்களையும் மீண்டும் இயக்குகிறோம் எனவே எல்லா ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களிலும் அவர்கள் செய்தவை அனைத்தும் மீண்டும் செய்யப்படுவதை உறுதிசெய்கிறோம் எனவே தோல்விக்குப் பிறகு தோல்வியிலிருந்து மீண்டு வருகிறோம் அவை அனைத்தும் கமிடெட் ஆனதா அவை அபார்டெட் ஆனதா அவை ஒவ்வொரு விஷயத்திலும் முழுமையடையாததா என்பதையும் பின்னர் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் என்னவென்பதை நாங்கள் கண்காணிக்கிறோம் அவை முடிக்கப்படாத கட்டத்தை நாங்கள் செய்கிறோம் எனவே இங்கே நான் மற்றொரு உதாரணத்தைக் காட்டுகிறேன் எனவே இது கடைசி செக் பாயிண்ட் எல்லா புதுப்பித்தல்களும் புதுப்பிப்புகளை முடக்குவதாக நான் கருதுகிறேன் எல்லாமே டிஸ்க் பதிவிற்கான வெளியீடு மற்றும் டேட்டா ஐட்டமின் புதுப்பிப்புகள் அவை டிஸ்கில் வைக்கப்பட்டன மற்றும் அந்த நேரத்தில் நேரலையில் இருக்கும் ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களின் தொகுப்பு நன்றாக செயல்படுத்தப்பட்டது அந்த நேரத்தில் பதிவு செய்யப்பட்டது எனவே இந்த விஷயத்தில் அந்த செட் L ஐப் பார்த்தால் அது இந்த இரண்டு ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களிலும் T2 T3 ஆக இருக்கும் ஆகவே T1 ஐ கடைசி செக்பாயின்ட் முன்பே முடித்துவிட்டதால் அதைப் புறக்கணிப்போம் என்பதே எங்கள் டெக்னிக் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கலாம் T2 மற்றும் T3 நடந்து கொண்டிருந்தன பின்னர் T4 செக்பாயின்ட்க்குப் பிறகு தொடங்கி அதற்கு முன் உறுதிபூண்டுள்ளது T5 செக்பாயின்ட்க்குப் பிறகு வெறித்துப் பார்த்தது ஆனால் சிஸ்டம் தோல்வியுற்றபோது செயல்பாட்டில் இருந்தது எனவே எங்கள் வழிமுறை என்னவென்றால் இது போலவே நாங்கள் கருதுவோம் இந்த முழு விஷயமும் மீண்டும் செய்யப்பட்டது எனவே T2 T3 T4 T5 இந்த லாக் ரெக்கார்ட்ஸ் அனைத்தும் உள்ளன எனவே நாங்கள் அவற்றைப் பின்பற்றி அவை அனைத்தையும் மீண்டும் செய்வோம் அவை அனைத்தையும் மீண்டும் செய்தால் இயற்கையாகவே நாம் T3 மற்றும் T5 ஐக் காண்கிறோம் இது மேலும் தொடர முடியாது ஏனெனில் சிஸ்டமில் அவை மேலும் தொடர முடியவில்லை எனவே சிஸ்டம் தோல்வியுற்றதால் அவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று பதிவின் அடிப்படையில் எங்களுக்குத் தெரியாது எனவே இதைச் செய்தபின் இதை அன்டூ ஃபேஸ் நாங்கள் அன்டூ செய்தோம் ஆனால் இயற்கையாகவே இவற்றின் விளைவு அப்படியே இருக்கும் இதை நீங்கள் இன்னும் அதிகமாக செய்திருக்கலாம் என்று இப்போது நீங்கள் கேள்வி எழுப்பலாம் ஸ்மார்ட் வழி நாம் உண்மையில் எல்லாவற்றையும் மீண்டும் செய்ய வேண்டும் பின்னர் அதன் சில பகுதிகளை அன்டூ செய்ய வேண்டும் இது உண்மையின் அடிப்படையில் ஒரு மேலெழுதலாகும் ஆனால் இது முழு அல்காரிதம் முழுவதையும் எளிமையாக்குகிறது அதற்கு மேல் உண்மையில் மிகவும் கடினமாக இல்லை எனவே நாங்கள் ரீடு ஃபேஸ் கட்டத்தை செய்கிறோம் ரீடு கட்டத்தில் கூட நீங்கள் செக்கிங் பாயின்ட்ஸ் கண்டுபிடிப்பீர்கள் மேலும் நீங்கள் செக்கிங் பாயின்ட்ஸ் பதிவிலிருந்து முன்னோக்கி ஸ்கேன் செய்வீர்கள் மேலும் செக்கிங் பாயின்ட்ஸ் பதிவிலிருந்து முன்னோக்கி ஸ்கேன் செய்யும்போது உங்களிடம் அப்டேட் இருந்தால் நீங்கள் வெறுமனே மீண்டும் செய்வீர்கள் அதாவது V2 ரீடு Xj க்கு எழுதப்படும் தொடக்க ட்ரான்ஸாக்ஷன் நீங்கள் கண்டறிந்தால் உங்களுக்குத் தெரியாது இந்த பாயின்ட்டை கவனமாக பாருங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு தொடக்க ட்ரான்ஸாக்ஷன் கண்டால் நீங்கள் இதைச் செய்யும்போது இங்கே ஒரு தொடக்க ட்ரான்ஸாக்ஷன் நீங்கள் காணலாம் என்று வைத்துக்கொள்வோம் தொடக்க ட்ரான்ஸாக்ஷன் இங்கே தொடங்கும் எனவே நீங்கள் அதைப் பெறும்போதெல்லாம் இதைச் அன்டூ லிஸ்டில் வைக்கவும் ஆரம்பத்தில் உங்கள் அன்டூ லிஸ்ட் L என்பதால் அவை நடந்து கொண்டிருக்கின்றன எனவே இன்னும் அன்டூ செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர்கள் முடிக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியாது மேலும் நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தைக் காணும்போது அதைச் அன்டூ பட்டியலில் சேர்க்கிறீர்கள் பின்னர் மீதமுள்ளவை எளிமையானவை ஆகவே உறுதியாக நடந்திருப்பதைக் கண்டால் நீங்கள் தொடர்ந்து செல்கிறீர்கள் அல்லது அபார்ட் நடந்தது அன்டூ பட்டியலிலிருந்து அதை நீக்குகிறீர்கள் ஆனால் நீங்கள் அதைக் கண்டுபிடிக்கவில்லை என்றால் அது அன்டூ லிஸ்டில் இருக்கும் எனவே நீங்கள் மீண்டும் செய்வதில் இந்த திசையில் இருந்து முன்னேறினால் உங்களுக்குத் தெரியும் முழு ஸ்கேன் செய்தபோது ட்ரான்ஸாக்ஷன் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் எனவே இது ஒரு எளிய ஸ்ட்ராடஜி எனவே உங்களிடம் ஒரு லாக் ரெக்கார்டு தொடங்கும் போதெல்லாம் நீங்கள் அதை அன்டூ லிஸ்டில் வைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பதிவைப் பெறும்போதெல்லாம் நிறுத்திவைக்கிறீர்கள் இது சிஸ்டம் ஃபெயிலியர் முன்னர் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் உண்மையில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டது அல்லது உங்களிடம் இருந்தது மீண்டும் ரோல்பேக் செய்ய அதை ரீடு பட்டியலிலிருந்து அகற்றவும் எனவே எஞ்சியிருப்பது இறுதியில் அன்டூ செய்ய வேண்டிய ட்ரான்ஸாக்ஷன்ஸ் பட்டியல் அன்டூ ஃபேஸ் அல்லது கட்டத்தில் நீங்கள் அன்டூவால் பின்னோக்கிச் செல்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது மிகவும் ஒத்ததாகும் எனவே உங்களிடம் அப்டேட் ரெக்கார்டு இருந்தால் அன்டூ பட்டியலில் உள்ள ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களை நீங்கள் அன்டூ செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ரோல் பேக் எழுதி மீண்டும் மீண்டும் பதிவை எழுதுங்கள் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ரோல்பேக்கின் அடிப்படையில் சரியாகச் செய்கிறீர்கள் இப்போது நீங்கள் ரோல் பேக் செல்வதைக் கண்டால் Ti start ஐக் கண்டறிந்தால் எனவே இது ட்ரான்ஸாக்ஷன்ஸ் தொடக்க பாயிண்ட் மற்றும் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அன்டூ லிஸ்ட் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இது அன்டூ லிஸ்ட்டில் இருக்க முடியாது என்பதால் அது குறுக்கே வந்தது எனவே இதன் பொருள் அதை முடிக்க முடியவில்லை எனவே நீங்கள் தொடக்கத்தைக் கண்டுபிடித்தீர்கள் எனவே உங்கள் அன்டூ ஆப்ரேஷன் முடிந்தது எனவே நீங்கள் ஒரு அபார்ட் லாக் ரெக்கார்டு எழுதுகிறீர்கள் நீங்கள் அதை எழுதியதும் நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் செய்து முடித்தீர்கள் எனவே அன்டூ பட்டியலிலிருந்து அதை நீக்கிவிட்டு இந்த வழியில் உங்கள் அன்டூ லிஸ்ட் காலியாகும் வரை தொடரும் எனவே அது காலியானதும் நீங்கள் கண்டறியலாம்T1 start என்பதை எல்லா ட்ரான்ஸாக்ஷனுடைய அன்டூ லிஸ்ட்டில் காணலாம் இதற்குமேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை எனவே அண்ட் ஃபேஸ் முடிந்த உடன் இயல்பான ட்ரான்ஸாக்ஷன் ஆனது கமெண்ட் செய்ய முடியும் எனவே உங்களுடைய ஃபெயிலியர் ஆனது ஃபெயிலியர் ரெக்கவரி மூலம் சரி செய்யப்பட்டது எனவே இங்கு சில உதாரணம் உதாரணங்கள் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இங்கே தொடங்குவோம் எனவே எவ்வாறு ஒரு வரிசையின் அடிப்படையில் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் நடைபெறுகிறது மற்றும் இதுவே கிராஷ் பாயின்ட் இங்குதான் ஃபெயிலியர் ஆனது நடைபெறக் கூடும் எனவே இங்கு தான் நம்முடைய செக் பாயின்ட்ஸ் உள்ளன எனவே இந்த செக்பாயின்டில் நீங்கள் பார்க்கலாம் T0 மற்றும் T1 என்பதை உங்களுடைய கேண்டிடேட் என்ன எனவே நீங்கள் எங்கு உங்களுடைய ரீடு தொடங்கு கிறீர்களோ அந்த பாயிண்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஏனென்றால் இதற்கு முன் எல்லாம் செய்து முடிந்துவிட்டது நீங்கள் இயல்பாக இதை கடக்க நேரிடலாம் எனவே ரீடு என்பது உண்மையாக C னுடைய மதிப்பை பழைய மதிப்பிலிருந்து அதாவது 700 லிருந்து 600க்கு மாற்றுவதாகும் பின்னர் T1 கமிட்டாகும் T1 கமிட் ஆனது என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரான்ஸாக்ஷன் முடிந்தது என்று எனவே அதை அகற்றிவிடலாம் எனவே உங்கள் உடைய அன்டூ லிஸ்டில் ஆரம்பத்தில் T0 T1 என்பது இருக்கும் ஆனால் முன்னோக்கி சென்று பார்த்தால் T1 commit என்பதை கடந்து செல்வீர்கள் இயல்பாகவே உங்களுடைய அன்டூ லிஸ்டில் இருந்து T2 start என்பதை கடந்து செல்வீர்கள் மற்றொரு ட்ரான்ஸாக்ஷன் ஆரம்பமாகி இருப்பதை பார்க்கலாம் எனவே அது உங்களுக்கு தெரியாமல் போகலாம் அதை முடிக்க முடியுமா முடியாதா என்பதை பற்றி எனவே அதை உங்களுடைய அன்டூ லிஸ்டில் சேர்த்துக் கொள்வீர்கள் பின்னர் இந்த இந்த மாற்றத்திற்கு திறனை கொடுப்பீர்கள் பின்னர் இது T0 விற்கு கொடுக்கப்படும் நம்மிடம் ரோல்பேக் ரெக்கார்டு இருப்பதை பார்க்கலாம் ஏன் என்றால் T0 என்பதை இயல்பாக நீங்கள் பார்க்க முடியும் அதாவது T0 அபார்ட் ஆவதை எனவே இந்த மாற்றம் அதாவதுT0 முன்கூட்டி செய்யப்படுவது மூலம் ரோல் பேக் ஆனது செய்யப்படுகிறது இந்த ரோல் பேக் ஆனது இயல்பான ட்ரான்ஸாக்ஷன் உடைய ரோல்பேக் ஆகும் இது இது பெயிலியரால் நடை பெற்றது கிடையாது எனவே ரோல்பேக் ஆனது நடந்தது மற்றும் அது இங்கு முடிவடைந்தது எனவே T2 T0 ஆனது முடிவடைந்தது எனவே T0 ஆனது கவனிக்க படுகிறது மேலும் ரீடு ஃபேசில் T0 என்பது முடியும் மேலும் அந்த இடத்தில்தான் நீங்கள் கிராஸ் பாயிண்ட்டை அடைவீர்கள் எனவே உங்கள் அன்டூ லிஸ்டில் T2 என்பது மட்டுமே இருக்கும் எனவே இப்போது அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் T2 என்பது என்பது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பின்னர் நீங்கள் இதை லாக் ரெக்கார்டில் எழுதலாம் எனவே இது லாக் ரெக்கார்டில் ரெக்கவரி செய்யும் போது எழுதப்படும் உண்மையான ட்ரான்ஸாக்ஷன் நடைபெறும் போது எழுதப்படாது மற்றும் T2 என்பது அபார்ட் செய்யப்படும் சிஸ்டம் பெயிலியர் ஆவதின் மூலமாக எனவே T0 ஆதரவு என்பது ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ரோல் பேக் செய்யப்படுவதால் ஆனால் T2abort என்பது சிஸ்டம் பெயிலியர் ஆவதின் மூலமாக நடக்கிறது எனவே T2 ஐ மீண்டும் ரோல்பேக் செய்யலாம் அன்டூ ஃபேசில் மீண்டும் ரோல்பேக் செய்யப்படலாம் எனவே இது முடிந்ததும் நீங்கள் T2 உடன் தொடங்கி ரீடு கட்டத்தை செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் இங்கே ரோல் பேக் செய்யும்போது செய்கிறீர்கள் எனவே நீங்கள் இதை அன்டூ செய்கிறீர்கள் இதை நீங்கள் எழுதுகிறீர்கள் நீங்கள் T2 ஐக் கடந்து வருகிறீர்கள் இயற்கையாகவே உங்களுக்கு ரோல்பேக் உள்ளது எனவே நீங்கள் T2 abort என்று எழுதுகிறீர்கள் உண்மையான ரோல் பேக் இப்படித்தான் நிகழும் இப்போது இந்த ரீடு அன்டூ ஃபேஸ் நீங்கள் எப்போதும் டேட்டாபேசை ஒரு நிலையான நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதையும் இந்த ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் செயல்படுவதையும் நீங்கள் காணலாம் எனவே உங்கள் லாக் ரெக்கார்டு என்பது வெவ்வேறு ட்ரான்ஸாக்ஷன்ஸ் உடைய இன்டர்மிக்ஸ் ஆகும் இப்போது நாம் கடைசி ஆக பேச விரும்புவது ரெக்கவரி என்பதை ஏர்லி லாக் ரிலீஸ் மூலம் செய்வது பற்றியதாகும் இதன் பொருள் என்னவென்றால் டேட்டா ரெக்கவரி ஒற்றை டேட்டா புதுப்பிப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே ரெக்கவரி பற்றி பேசினோம் எனவே நான் பழைய டேட்டாவை ரெக்கவர் செய்ய விரும்பினால் பழைய டேட்டாவை மீண்டும் எழுதுவது என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் பல சூழ்நிலைகளில் இது உண்மையல்ல எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு B ட்ரீ tree என்பதில் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் செய்தால் பின்னர் இது போதுமானதாக இருக்காது அன்டூ மட்டுமே செய்வதற்கு ஏனென்றால் நீங்கள் அன்டூ செய்ய முடியாது மற்றும் அதே மாதிரி திரும்ப பெற முடியாது B ட்ரீயில் நீங்கள் இன்சட் அல்லது டெலிட் செய்தால் நீங்கள் ஒரு இன்சட் செய்ததால் B ட்ரீ கட்டமைப்பே மாறிவிட்டது அதன் பிறகு வேறு பல இன்சட் டெலிட் நிகழ்ந்திருக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் இப்போது திரும்பிச் சென்று மதிப்புகளின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட இன்சட் அன்டூவை செய்ய விரும்பினால் அதை செய்ய முடியாது எனவே நீங்கள் அதைச் செய்ய விரும்பும்போது வரலாற்று அடிப்படையிலான ஸ்ட்ராடஜி என்பதை கொண்டு ரீடு செயலின் மூலம் செய்ய முடியாது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு லாஜிக்கல் வகையான அன்டூ இதுவரை அன்டூ என்பது இயல்பானது இதை நீங்கள் எழுதியுள்ளீர்கள் இந்த மதிப்பை இந்த மதிப்பால் மாற்றுகிறீர்கள் எனவே உங்கள் அன்டூ மூலம் அசல் மதிப்பை மீட்டமைக்கிறீர்கள் உங்கள் அன்டூ இங்கே செய்யப்படுகிறது இது லாஜிக்கல் அடிப்படையிலானது நீங்கள் செய்த செயல்பாட்டிற்காக மேட்சிங் ஆபரேஷன் என்ன என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் இது அன்டூ எபெக்ட்டை உருவாக்குகிறது எனவே நீங்கள் இன்சட் செய்து விட்டீர்கள் என்றால் பின்னர் உங்களுடைய அன்டூ என்பது அதனோடுதொடர்புடைய ரெக்கார்டை டெலிட் செய்வது ஆகும் நீங்கள் 10 ஆல் அதிகரித்திருந்தால் அதனுடன் தொடர்புடைய அன்டூ என்பது 10 ஆல் குறைக்க படுவது என்று நீங்கள் கூறலாம் ஆகவே இது லாஜிக்கல் அன்டூ என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த லாஜிக்கல் அன்டூ என்பது மக்களை டெலிட் இன்சட் செய்வதற்கு மிகச் சிறந்த வழி எனவே நீங்கள் ஒரு மக்களை டெலிட் செய்தீர்கள் என்றால் அன்டூ மூலம் இன்சட் செய்வது என்பது நீங்கள் அதை டெலிட் செய்து விட்டு பின்னர் அன்டூ செய்யாமல் முன்னோக்கிச் செல்வது ஆகும் எனவே ரீடு இன்ஃபர்மேஷன் பிசிக்கல் ரீதியாக லாக் செய்யப்பட்டுள்ளது அவற்றினுடைய புது மதிப்பானது சரியான செயல்களின் மூலம் லாஜிக்கல் ரீதியில் லாஜிக்கல் அன்டூ ஆப்ரேஷன் மூலம் செய்யப்பட்டுள்ளது எனவே நீங்கள் ஒரு லாஜிக்கல் ரீடூ செயலைச் செய்ய வேண்டாம் இது ஏன் செய்யப்படவில்லை என்ற விவரங்களுக்கு நான் செல்லமாட்டேன் ஆனால் விஷயங்களை மிகவும் சிக்கலாக்குகிறது எனவே பிசிக்கல் ரீதியான ரீடு எப்போதுமே இயல்பானது மற்றும் நாங்கள் செய்ய முயற்சிக்கும் இந்த வகையான செயல்பாடுகளை பிசிக்கல் ரீதியான ரீடு தடைசெய்யாது என்பதை நீங்கள் காட்டலாம் ஆனால் லாஜிக்கல் ரீடு பயன்படுத்தப்படவில்லை நாங்கள் லாஜிக்கல் அன்டூ ஆப்ரேஷன் மட்டுமே பயன்படுத்துவோம் எனவே இதுபோன்ற லாஜிக்கல் அன்டூ ஆப்ரேஷன் எவ்வாறு லாக் செய்கிறீர்கள் என்பதுதான் எனவே அதற்கு பதிலாக நாம் இப்போது என்ன செய்வது எனவே இப்போது இது ஒரு செயல்பாடு இது சிங்கிள் வேல்யூ அப்டேட் ஆக இருக்காது எனவே இது உங்களுக்குத் தெரிந்த ஒரு லாக் ரெக்கார்டு அடிப்படையில் கைப்பற்றப் படவில்லை ஆனால் இது பல லாக் ரெக்கார்டு அடிப்படையில் நடைபெற்று இருக்கலாம் அவை உண்மையில் மூன்று நான்கு போன்ற வெவ்வேறு மாற்றங்களின் மூலம் அந்தச் செயலானது செய்யப்பட்டு இருக்கலாம் இவ்வாறாக உண்மையில் நீங்கள் அந்த அன்டூ செயல்பாட்டை வரையறுக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு லாக் மூலம் தொடங்கவும் அந்த லாக் ஆனது அது என்ன ட்ரான்ஸாக்ஷன்ஸ் மற்றும் செயல்பாடு என்ன என்று கூறுகிறது எனவே நீங்கள் செயல்பாட்டிற்கு ஒரு அடையாளங்காட்டியை வைத்து பின்னர் நீங்கள் ஆபரேஷனை எழுதுகிறீர்கள் ஆகவே இந்த செயல்பாடு இங்கு செயல்பாட்டைத் தொடங்கியிருப்பது உங்களுக்குத் தெரியும் பின்னர் இந்த செயல்பாட்டிற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நடக்கும் அந்த ஆபரேஷனை செயல்படுத்தும்போது பின்னர் இயல்பான லாக் பதிவுகளை பிசிக்கல் ரீடு தகவல்களுடன் எழுதலாம் இந்த லாக் அனைத்தும் எழுதப்படுகின்றன எப்போது என்றால் இந்த செயல்பாடு முடிவடையும்போது என்பதை உங்களை நினைவில் கொள்ள வேண்டும் இது நீங்கள் பேசும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு எனவே அந்த குறிப்பிட்ட செயல்பாடு முடிவடையும் போது முழு ட்ரான்ஸாக்ஷனும் தொடராது பின்னர் நீங்கள் ஒரு செயல்பாட்டை லாகில் எழுதுகிறீர்கள் அதோடு நீங்கள் எழுதுகிறீர்கள் ஒரு லாஜிக்கல் அன்டூ தகவல் என்ன என்பதை எனவே உதாரணத்தைப் பார்ப்போம் உங்கள் செயல்பாடு ஒரு முக்கிய லாக் ஜோடியைச் இன்சர்ட் செய்வதாக வைத்துக்கொள்வோம் இது முக்கிய லாக் ஜோடி மற்றும் அதனுடைய இன்டெக்ஸ் I9 என்ற இன்டெக்ஸ்க்குள் இருக்கும் என்று சொல்லலாம் எனவே இந்த ஆப்ரேஷன் இங்கே தொடங்குகிறது பின்னர் பல படிகள் செய்யப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக X என்பது ஒரு முக்கிய மதிப்பு அது 10 என்ற மதிப்பை கொண்டிருக்கிறது மற்றும் அது K5 என்று வருகிறது எனில் உங்களிடம் இதைப் பற்றிய பிசிக்கல் அப்டேட் அன்டூ ரெக்கார்ட் உங்களிடம் இருக்க வேண்டும் Y என்பது ரெக்கார்ட் அதனுடைய RID 7 ஆக இருக்கும் என்றால் பின்பு அது Y யை 45 என்பதிலிருந்து மாற்றுகிறது எனவே இவை அனைத்தும் இன்சர்ட்டில் பிசிக்கல் ரீடு செய்வதற்கான படிகள் எனவே இந்த பரந்த செயல்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் வேறுபட்ட பல வழிமுறைகளை செய்யலாம் மற்றும் நீங்கள் அனைத்தையும் முடித்தவுடன் உங்கள் ஆப்ரேஷன் முடிவடைந்து இந்த அன்டூ இன்ஃபர்மேஷனை எழுதுகிறீர்கள் எனவே இந்த ரெக்கார்ட் ஆனது 9 என்ற இன்டெக்ஸ் உடன் இன்சர்ட் செய்யப்படுகிறது எனவே இப்போது அன்டூ என்ன என்பதை எழுதலாம் இன்டெக்ஸ் I9 இலிருந்து டெலிட் செய்யப்படுகிறது இந்த முக்கிய ரெக்கார்ட் ID ஜோடியை நீக்க இது நாம் செய்யும் முழு லாக் எனவே உங்கள் இந்த அன்டூ செயல்பாட்டின் மூலம் அதனை பயன்படுத்தி உங்களுடைய ரெக்கவரி செயல்முறையை செய்ய முடியும் எனவே செயல்பாடு கிராஸ் ரோல் பேக் முடிவடைவதற்கு முன்பு செயலிழப்பு அல்லது ரோல் பேக் ஏற்பட்டால் செயல்பாடு மற்றும் லாக் ரெக்கார்டு காணப்படவில்லை என்றால் நீங்கள் அதைக் கண்டுபிடிக்க முடியாது எனவே அன்டூ செயல்பாடு என்னவென்று உங்களுக்குத் தெரியாது எனவே அந்த வழக்கில் அன்டூ இன்பர்மேஷன் பயன்படும் ஆனால் ஒரு செயல்பாடு முடிந்தபின் நடக்கும் ரோல்பேக்கில் விபத்து ஏற்பட்டால் பின்னர் செயல்பாட்டு முடிவு ரெக்கார்டு கிடைக்கும் இந்த விஷயத்தில் செயல்பாட்டு முடிவு பதிவில் கொடுக்கப்பட்ட அன்டூ செயல்பாட்டைப் பயன்படுத்துவோம் மற்றும் லாஜிக்கல் அன்டூ செய்வோம் லாக் ரெக்கார்ட்ஸ் நாம் காணும் அனைத்து பிசிக்கல் அன்டூ தகவல்களையும் நாங்கள் புறக்கணிப்போம் நிச்சயமாக ரீடு என்பது அங்குள்ள பிசிக்கல் ரீடு செய்யும் இன்ஃபர்மேஷன்களை பயன்படுத்தும் எனவே ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ரோல் பேக் லாஜிக்கல் அன்டூ மூலம் உண்மையாக செய்யப்படுவதை பற்றி பார்ப்போம் என்னிடம் அப்டேட் செய்யப்பட்ட ரெக்கார்ட் ஆனது உள்ளது என்றால் அது உண்மையில் பிசிக்கலாக இருக்கும் பின்னர் அன்டூ செய்ய முடியும் இது கடந்த முறை செய்ததைப் போலவே மீண்டும் ரீடு பதிவை உருவாக்குகிறது நான் ஒரு ஆபரேஷன் எண்ட் ரெக்கார்டை கண்டால் பின்னர் ரோல்பேக் செய்து லாஜிக்கல் இன்ஃபர்மேஷனை உங்களிடமிருந்து எடுப்போம் பின்னர் நாங்கள் அந்த செயலை செய்வோம் அதன் முடிவில் இந்த செயல்பாடு நிறுத்தப்பட்டதைக் குறிக்க ஆபரேஷன் அபார்ட் ரெக்கார்டு நிச்சயமாக எழுதுவோம் எனவே நம்மிடம் ரீடு செய்வதற்கான ரெக்கார்டு மட்டுமே இருந்தால் நாங்கள் அதைப் புறக்கணிப்போம் அதாவது ஒரு அபார்ட் ஆபரேஷன் இருப்பதை கண்டால் பின்னர் ஆரம்பத்திலிருந்து கிடைத்த அனைத்து ரெக்கார்டுகளையும் தவிர்ப்போம் இயற்கையாகவே 3 மற்றும் 4 என்பது ஒரு எப்போதும் ஒரு சாதாரண ட்ரான்ஸாக்ஷன்ஸ் போது நடைபெறாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ரெக்கவரி செய்யும்போது செய்யும்போது ஏற்படும் தோல்விகள் மூலம் மட்டுமே அது நடக்கும் மற்றும் ரெக்கார்டின் இறுதியில் Ti abort என்பதை சேர்ப்போம் எனவே இதில் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆபரேஷன் அன்லலாக்கிங் செய்யும் போதெல்லாம் ஆபரேஷன் லாக்கிங்கின் அடிப்படையில் அன்டூ செய்கிறோம் பின்னர் ஒரு முறை ஆபரேஷன் முடிந்ததும் அன்டூ செயல்முறை என்ன என்பது எங்களுக்கு தெரியும் என்பதால் நாம் உறுதி செய்ய வேண்டும் என்னவென்றால் இந்த அன்டூ செயல்முறையின் மூலம் பிசிக்கல் அன்டூ பதிவுகளை நாங்கள் புறக்கணித்து செயல்பாட்டு வழக்கோடு செல்கிறோம் என்பதை எனவே இவை நான் குறிப்பிட்டுள்ள குறிப்புகள் சரி எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் சிறிது நேரம் செலவழித்து கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு ட்ரான்ஸாக்ஷன்ஸ் தொடங்கியுள்ளதை நீங்கள் காணலாம் இது ஒரு பிசிக்கல் அப்டேட் செய்த இடமாகும் இது ஒரு பிஸிக்கல் அன்டூ ரெக்கார்டு பின்னர் அது ஒரு செயல்பாட்டை செய்கிறது நிச்சயமாக இது ஒரு எளிய செயல்பாடாகும் இது C இன் மதிப்பை 700 என்பதில் இருந்து 600 ஆக மாற்றுகிறது எனவே இயற்கையாகவே 100 ஆகக் குறைந்துள்ளது இங்கே உங்கள் அன்டூ செயல்பாடு ஆனது அதை 100 ஆக அதிகரிக்கிறது எனவே T0 இங்கே நிறுத்தப்பட்டால் உங்கள் செயல்பாட்டு முடிவு நடப்பதற்கு முன்பு T0 இங்கே எங்காவது நிறுத்தப்பட்டால் இயல்பாகவே அன்டூ இந்த பிசிக்கல் அன்டூ கட்டமைப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் 600 ஐ 700 ஆல் மாற்ற வேண்டும் ஆனால் இது இதற்குப் பின்னால் நடந்தால் பின்னர் இது இந்த செயல்பாட்டை முடித்தது என்றாள் பின்னர் தோல்வி ஏற்படும் நீங்கள் லாஜிக்கல் அன்டூ செய்வீர்கள் அது C இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் லாஜிக்கலாக அதனுடன் 100 ஐ சேர்ப்பீர்கள் ஆனால் இதன் பொருள் தொடக்கத்தைக் கண்டுபிடித்து நீங்கள் இங்கிருந்து பின்னோக்கிச் செல்ல வேண்டும் நீங்கள் உண்மையில் இந்த பிசிக்கல் அன்டூ ரெக்கார்டை புறக்கணிக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே அதற்கு அன்டூ செயல்திட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே விளைவை செயல்படுத்தியுள்ளீர்கள் எனவே இதுவே அடிப்படை வித்தியாசம் அதற்கான வேறுபட்ட அடுத்தடுத்த எடுத்துக்காட்டுகள் இங்கே உள்ளன மேலும் செயல்பாட்டு முடிவு நடந்தபின் நீங்கள் இங்கே நன்றாகக் காணலாம் பின்னர் அது T0 ஐ ரிலீஸ் செய்து உள்ளது அதாவது அது லாக்கை C1 மீது ரிலீஸ் செய்து உள்ளது எனவே T1 மீண்டும் லாக்கை எடுத்துள்ளது T1 மீண்டும் புதுப்பிப்புகளைச் செய்துள்ளது எனவே அது வெளியிடுகிறது மற்றும் இந்த கட்டத்தில் T0 அபார்ட் செய்ய முடிவு செய்கிறது T0 நிறுத்தப்பட்டால் O1 இன் மீது இந்த லாஜிக்கல் அன்டூ செயல்பாடு சேர்க்கப்படும் அதற்கு 100 ஐ சேர்க்க வேண்டும் எனவே இது சேர்க்கிறது இப்போது இந்த C 400 ஆகிவிட்டது இப்போது அது 100 ஐ மீண்டும் சேர்க்கிறது எனவே C 500 ஆகிறது பின்னர் ஆபரேஷன் முடிந்தது எனவே நீங்கள் ஆபரேஷன் நிறுத்தி எழுதுகிறீர்கள் O1 இன் O1 அன்டூ முடிந்தது ஆனால் இதில் இருந்து பின்னோக்கிச் சென்ற பிறகும் உங்களிடம் இந்த நேரடியாக அப்டேட் செய்யப்பட்ட ரெக்கார்டு இருக்கும் எனவே இவை அன்டூ ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அது 2050 என்பதிலிருந்து 2000 என்பதனை ரெஸ்டோர் செய்வதற்கான அன்டூ லாக் ரெக்கார்ட் மேலும் T0 க்கான அபார்ட் ட்ரான்ஸாக்ஷன் செய்வதை ரெக்கார்டு செய்கிறீர்கள் T1 இங்கே கமிட் செய்யப்பட்டுள்ளது எனவே லாஜிக்கல் அன்டூ ரோல் பேக் பயன்படுத்தப்படும்போது ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ரோல் பேக் நிகழும் இதை கவனித்துக்கொள்ள மிகவும் சக்திவாய்ந்த வழியாகும் இது மற்றொரு இல்லஸ்ட்ரஷன் illustration ஃபெயிலியர் ரெக்கவரி என்பதை லாஜிக்கல் அன்டூ மூலம் செய்வதற்கு எனவே இங்கு அன்டூ என்பது நீங்கள் இங்கு பார்க்கும் ஒரு ரீடு கட்டம் இதுவே லாகின் உடைய இறுதி கிராஷ் ஏற்படும்போது ஏனெனில் இதுவே செக்கிங் பாயிண்ட் அந்த இடத்தில் T1 உள்ளது எனவே T1 உடைய இறுதியில் அதாவது நீங்கள் இங்கிருந்து ரீடு செய்யத் தொடங்குகிறீர்கள் எனவே நீங்கள் ஆபரேஷன் T1 முடிக்கவில்லை T2 தொடங்கியது எனவே நீங்கள் அன்டூ லிஸ்டில் T2 ஐச் சேர்த்துள்ளீர்கள் கிராஷ் ஏற்பட்டதும் அவை இரண்டும் அன்டூ லிஸ்டில் உள்ளன எனவே அவர்கள் அந்த அன்டூ கட்டம் வழியாக செல்ல வேண்டும் எனவேநீங்கள் T2 C 400 என்பதை அன்டூ செய்ய வேண்டும் எனவே இது நீங்கள் அன்டூ செயலில் செய்ய வேண்டும் முதல் விஷயம் பின்னர் இயற்கையாகவே naturally T2 start என்ற ஆரம்ப நிலைக்கு வந்துவிடுவீர்கள் எனவே நீங்கள் நிறுத்திவிட்டு மீண்டும் திரும்பிச் செல்கிறீர்கள் இதைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் ஏன் இதைச் செய்கிறீர்கள் ஏனென்றால் இந்த இடத்திலிருந்து அன்டூ செய்து நீங்கள் திரும்பிச் செல்லும்போது இந்த ஆபரேஷன் முடிவைக் காணலாம் இது C ஐ 300 ஆல் அதிகரிப்பதன் மூலம் அன்டூ ஆபரேஷன் நடக்க வேண்டும் என்று உங்களுக்குக் கூறுகிறது எனவே 400 ஆக மாறிய C இப்போது 300 ஆல் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் தொடக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் இங்கு செக் பாயிண்ட் வைக்கிறீர்கள் இயற்கையாகவே naturally நீங்கள் ஆபரேஷனை நிறுத்துவதாக அறிவிக்கிறீர்கள் மேலும் திரும்பிச் செல்லும்போது இதுவே ட்ரான்ஸாக்ஷன் T1 தொடங்கியபோது உங்களிடம் இருந்தது எனவே நீங்கள் அதை அன்டூ செய்கிறீர்கள் அது மீண்டும் ஒரு பிசிக்கல் அன்டூ மற்றும் இறுதியாக T1 னை அபார்ட் செய்கிறீர்கள் எனவே ட்ரான்ஸாக்ஷன் ரோல் பேக் மற்றும் ஃபெயிலியர் அடிப்படையில் லாஜிக்கல் அன்டூ செயல்முறை மூலம் ரெக்கவரி செய்ய முடியும் இங்கே நான் மற்றொரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நான் படிப்படியாக செல்ல விரும்பவில்லை இந்த ட்ரான்ஸாக்ஷன் ரோல் பேக் ஆனது இந்த பிஸிக்கல் அன்டூ மற்றும் லாஜிக்கல் அன்டூ ஆகியவற்றுடன் எவ்வாறு செய்யப்படுகிறது ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே லாஜிக்கல் அன்டூ கொண்ட இந்த ரெக்கவரி அல்காரிதம் பிஸிக்கல் ரீதியான அன்டூ மீண்டும் செய்வதன் மூலம் நாம் ஏற்கனவே செய்ததைப் போலவே இருக்கும் எனவே நீங்கள் இந்த படிகளை பின்பற்ற முடியும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அவை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன நம்மிடம் அன்டூ மற்றும் ரீடு கட்டத்திற்கான 2 பேஸ் ரெக்கவரி உள்ளது நாம் அன்டூ மற்றும் லாஜிக்கல் அன்டூ ஆபரேஷனை எப்போது செய்ய முடியும் அது எப்போது சாத்தியம் மற்றும் நாங்கள் அதைச் செய்யும்போது எல்லா பிஸிக்கல் அன்டூ ரெக்கார்டை புறக்கணிக்கிறோம் அது சாத்தியமில்லாதபோது பிஸிக்கல் அன்டூ ரெக்கார்டை இழக்கிறோம் இந்த மாதிரி தான் ரெக்கவரியை அடைய முடியும் எனவே இந்த மாட்யூலில் இப்போது கண்கரண்ட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் உடைய ரெக்கவரி அல்காரிதம் பற்றி அறிந்தோம் மேலும் ரெக்கவரி ஆனது ஆபரேஷன்னல் லாக்கிங் செய்தல் மூலம் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பற்றி பார்த்தோம் மற்றும் உண்மையில் டேட்டாபேஸ் ஆனது நீண்ட நேரத்திற்கு ஒரு டேட்டாபேசை வைத்திருப்பதற்கு லாக் செய்ய வேண்டும் என்பது இல்லை என்பதைக் காட்டியுள்ளோம் மற்றும் மற்ற கண்கரன்ட் ட்ரான்ஸாக்ஷன்களை தாமதம் செய்ய தேவையில்லை ஆனால் டேட்டா ஐட்டம் மீது அன்டூ ஆபரேஷன் வரையறுக்க முடியுமானால் அது அந்த லாகை முன்கூட்டியே ரிலீஸ் செய்து பயன்படுத்தலாம் அந்த லாக்கிங் மெக்கானிசம் செயல்பாட்டின் மூலம் டேட்டாவை ரெக்கவர் செய்யலாம்